எனவே மீண்டும் வருக இது விரிவுரை எண் 42 மற்றும் வெக்டர் வெளிகள் குறித்த நமது விவாதத்தை மீண்டும் தொடர்வோம் குறிப்பாக இன்று ஒரு வெக்டர் வெளியின் அடிப்படையையும் ஒரு வெக்டர் வெளியின் பரிமாணத்தையும் பற்றி பேசுவோம் எனவே முந்தைய விரிவுரையில் இருந்து நினைவுபடுத்திக் கொள்க எனவே இந்த வெக்டர்கள் 3 வெக்டர்களின் தொகுப்பாக இருப்பதைக் கண்டோம் இந்த 4 வெக்டர்கள் பரந்த தொகுப்பை உருவாக்குகின்றன இதன் பொருள் என்னவென்றால் இந்த வெக்டர் வெளி ℝ3 இன் எந்த உறுப்பையும் இந்த 4 வெக்டர்களின் நேரியல் சேர்வையாக நாம் எழுத முடியும் இது முந்தைய விரிவுரையில் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி உதவியுடன் நாம் கண்டது இந்த நேரியல் சேர்வையிலிருந்து நாம் வெளியேறலாம் இது க்கு சமமாகும் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியிலிருந்து இந்த நிரை ஏறுபடி வடிவத்தை நாம் குறைக்கும்போது பின்வருவதை கவனிக்கிறோம் நெடுவரிசை 1 இல் இந்த 3 நிரையின் சுழுமுனைகள் இருப்பதை நாம் கவனித்திருக்கிறோம் நெடுவரிசை 2 இல் நமக்கு நிரையின் சுழுமுனை உள்ளது நெடுவரிசை 3 க்கு ஒரு நிரையின் சுழுமுனை உள்ளது அதே நேரத்தில் நெடுவரிசை 4 க்கு நிரையின் சுழுமுனை இல்லை இதைத்தான் நாம் விடுபட்ட மாறி என்று அழைக்கிறோம்

எனவே இந்த சமன்பாடுகளின் மூலம் லாம்ப்டா 4 விடுபட்ட மாறி என்பதை நாம் கவனிக்கிறோம் இந்த லாம்ப்டா 4 க்கு நாம் விரும்பும் மதிப்பை ஒதுக்க முடியும் என்பதே விடுபட்ட மாறி மற்றும் அதன் பொருளாகும் எனவே இப்போது இந்த நேரியல் சேர்க்கைகளை இங்கே கொடுக்க நமக்கு நெகிழ்வுத்தன்மை வேண்டும் எனவே லாம்ப்டா வின் வேறுபட்ட மதிப்பைத் தேர்ந்தெடுப்பது வேறுபட்ட நேரியல் சேர்வையைக் கொண்டுள்ளது அது இந்த வெக்டாரை நமக்குத் தரும் எனவே இது ஒரு பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது ஏனெனில் எந்த ஒரு வெக்டாரும் எந்தவொரு தன்னிச்சையான வெக்டாரையும் இந்த ℝ3 வெளியிலிருந்து நாம் எடுக்க முடியும் மேலும் இந்த கொடுக்கப்பட்ட 4 வெக்டார்களின் நேரியல் சேர்வையாக நாம் எழுதலாம் இந்த விடுபட்ட மாறி காரணமாக நமக்கு தனித்துவமற்ற பிரதிநிதித்துவம் உள்ளது என்பது இங்கே சுவாரஸ்யமானது எனவே நமக்கு ஒரு விடுபட்ட மாறி இருக்கும் போது இந்த லாம்ப்டா 4 க்கு நாம் விரும்பும் எந்த மதிப்பையும் ஒதுக்கலாம் பின்னர் இந்த கொடுக்கப்பட்ட வெக்டாரின் பிரதிநிதித்துவமும் மாறும் எனவே இந்த நேரியல் சேர்வையும் மாறும் முந்தைய விரிவுரையில் என்ன காணப்பட்டது உதாரணமாக இந்த நான்காவது வெக்டர் ஒன்றை கருத்தில் கொள்ளாவிட்டால் அதாவது இந்த நெடுவரிசை நம்மிடம் இருக்காது இந்த நெடு வரிசையை இப்போது நீக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் இது ஒரு சூழ்நிலை ஆகும் மற்றும் இந்த கணக்கில் இப்போது நாம் கவனிப்பது என்னவென்றால் ஒவ்வொரு நெடு வரிசையிலும் ஒரு முன்னிலை உள்ளது மற்றும் விடுபட்ட மாறி இல்லை ஒரு விடுபட்ட மாறி இல்லாத போது அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பின் தனித்துவமான தீர்வை தனித்துவமான பிரதிநிதித்துவத்தைப் பெறுவோம் இந்த 3 வெக்டார்களைக் கொண்ட பரந்த தொகுப்பானது இந்த 4 வெக்ட்டார்களைக் கொண்ட ஒரு பரந்த தொகுப்பைக் கொண்டுள்ளது இது ஒரு பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது என்பதை இன்று நாம் விவாதிப்போம் எத்தனை உண்மையான குறைந்தபட்ச வெக்டர்கள் நமக்குத் தேவை கொடுக்கப்பட்ட வெக்டர் வெளியை நாம் விவரிக்க முடியும் என்ற எண்ணத்தை இப்போது கொண்டு வருவோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் இந்த 3 வெக்ட்டார்களை எடுத்துக்கொள்வதால் முழு வெக்டர் வெளியையும் பரப்ப முடியும் என்பதையும் மேலும் முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த 3 வெக்டார்களை எடுத்துக் கொண்டால் வெக்டர் வடிவத்தின் தனித்துவமான பிரதிநிதித்துவமும் நம்மிடம் உள்ளது ஆனால் நாம் 4 வெக்டார்களை எடுத்திருந்தால் அது ஒரு பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது ஆனால் நமக்கு ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை எனவே இந்த உண்மைகளை இப்போது மனதில் வைத்து அடிப்படையின் வரையறைகள் மற்றும் பரிமாணங்களுடன் தொடருவோம் எனவே அடிப்படையானது ஒரு வெக்டர் இடத்தை பரப்பும் ஒரு நேரியல் சாரா மாறி தொகுப்பாகும் எனவே இது ஒரு எளிமையான வரையறை ஆகும் இது ஒரு பரந்த தொகுப்பாகும் ஏனெனில் இது முழு வெக்டர் வெளியையும் V ஆகக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கூடுதலாக என்ன நேரியல் சாரா மாறி தொகுப்பு எனவே அடிப்படை ஒன்றுமில்லை ஆனால் பரந்த அடிப்படையில் நாம் அடிப்படையாக அழைக்கும் அனைத்து நேரியல் சுயாதீன வெக்டார்களையும் கொண்டுள்ளது முந்தைய உதாரணத்தைப் போலவே இந்த பரந்த தொகுப்பில் இந்த 4 வெக்டார்களையும் எடுத்துக் கொள்வது அல்லது அந்த 3 வெக்டார்களை மட்டுமே எடுத்துக் கொள்வது சாத்தியமாகும் ஆனால் இந்த 3 வெக்டார்களை நாம் எடுத்துக் கொண்டால் அவற்றின் வெக்டார்கள் நேரியல் முறையில் சுயாதீனமானவை என்பதை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த 4 வெக்டார்களையும் தொகுப்பில் வைத்திருப்பது நேரியல் சார்புடையதாக மாறும் இதை முந்தைய விரிவுரைகளில் நாம் ஏற்கனவே உருவாக்கிய கோட்பாட்டைக் கொண்டு உருவாக்கவும் முடியும் எனவே அந்த 3 வெக்டார்கள் அவை நேர்கோட்டுடன் சுயாதீனமானவை மேலும் அந்த வெக்டார்களுக்கு அவை 4 வெக்டார்கள் அல்ல ஏனெனில் 4 ஒரு பரந்த தொகுப்பை கொண்டிருப்பதால் அவை ஒரு அடிப்படையை உருவாக்கும் என்று நாம் அழைக்கலாம் ஆனால் அது ℝ3 இன் அடிப்படையாக இருக்காது எனவே இப்போது பரிமாணம் எனவே ஒரு அடிப்படையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வெக்டர் வெளியின் பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே எத்தனை கூறுகள் உள்ளன அந்த அடிப்படையில் எத்தனை கூறுகள் உள்ளன அவை வெக்டர் வெளியின் பரிமாணம் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த இரண்டு எண்களும் வெக்டார்களின் தொகுப்பாகும் அது கொடுக்கப்பட்ட வெக்டர் வெளியை பரப்புகிறது மற்றும் வெக்டர் வெளியின் பரிமாணத்தைப் பற்றி சொல்லும் இந்த எண் இரண்டுமே மிக முக்கியமானவை V ல் உள்ள ஒவ்வொரு வெக்டார்களின் அடிப்படையின் நேரியல் கலவையாக தனித்துவமாக எழுதப்படலாம் என்பதற்கான ஒரு குறிப்பு இங்கே உள்ளது மேலும் இந்த உண்மையை முந்தைய உதாரணத்திலிருந்தும் நாம் விளக்கலாம் நமக்கு தேவையான அடிப்படை அங்கு இருக்கிறது அடிப்படையானது நேர்கோட்டு சுயாதீன வெக்டார்கள் என்று பொருள் உங்களிடம் நேரியல் சுயாதீன வெக்டார்கள் இருக்கும்போது இந்த V இலிருந்து ஒரு வெக்டாரை குறிக்க கொடுக்கப்பட்ட வெக்டர்களின் நேரியல் சேர்வை பற்றி பேசும்போது விடுபட்ட மாறி இருக்காது எனவே பிரதிநிதித்துவமும் தனித்துவமாக இருப்பதை விட நமது பரந்த தொகுப்பு நேரியல் வெக்டார்களைக் கொண்டிருப்பதற்கான அடிப்படையை நாம் கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த பிரதிநிதித்துவம் தனித்துவமாக இருக்கும் வெக்டர் வெளி 0 ஆக இருக்கும் 0 என்ற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கும்போது இது ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும் இந்த பரிமாணம் 0 ஆகும் என வரையறுக்கிறோம் எனவே நாம் ஏற்கனவே படித்த வெக்டர் வெளியை இங்கே எடுத்துக்காட்டுவோம் இப்போது ℝn இன் அடிப்படை என்ன இந்த வெக்டர் வெளியன் பரிமாணம் என்ன என்பதைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த வெக்டார்களை இப்போது மிகவும் சிறப்பு வாய்ந்த வெக்டார்களாக கருதுகிறோம் இது ℝn இன் நிலையான அடிப்படை என்று அழைக்கிறோம் எனவே இந்த வெக்டார்களைக் கருத்தில் கொள்ளுங்கள் e1 100 0T e2 010 0T மற்றும் en 000 01T எனவே இந்த உறுப்புகளை இந்த வகையில் வரையறுத்துள்ளோம் இந்த உறுப்புகள் நிச்சயமாக ℝn ல் இருந்து வந்தவை எனவே இப்போது இந்த வெக்டார்கள் நேரியல் முறையில் சாரா மாறிகளாக இருப்பதை இங்கே கவனிப்போம் முதலில் நாம் எளிதாக பார்க்க முடியும் அதற்கு முன்பும் சரிபார்க்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் மற்றும் ஐ பார்க்க வேண்டும் எனவே நாம் 0 வெக்டாரை அமைக்கும் போது இதிலிருந்து என்பது 0 ஆகும் அதாவது என்பதும் 0 ஆக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இந்த 0's தான் இந்த கட்டமைப்பின் காரணமாக நாம் எளிதாகக் காணலாம் இந்த 0 இங்கிருந்து நமக்கு 0 கிடைக்கும் எனவே இந்த வெக்டார்கள் ஒரு நேர்கோட்டு மாறி தொகுப்பை உருவாக்குகின்றன என்பதைக் சுலபமாக காணமுடிகிறது எனவே இந்த வெக்டார்கள் அனைத்தும் நேரியல் முறையில் மாறி ஆனவை நாம் வேறு என்ன கவனிக்க வேண்டும் எனவே நாம் வெக்டர் வெளியின் அடிப்படையையும் பரிமாணத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம் எனவே அதற்கு நமக்கு ஸ்பேனிங் செட் தேவை இது நமது வெக்டர் வெளியிலிருந்து எந்த வெக்டாரையும் இந்த கொடுக்கப்பட்ட வெக்டர் வடிவத்தில் குறிக்கக்கூடிய எதையும் பரப்ப முடியும் எனவே இங்கே இது சாத்தியமா இல்லையா என்பதை இப்போது சரிபார்க்கிறோம் எனவே இந்த வெக்டார்களை இங்கே கொடுத்தால் n வெக்டார்கள் வழங்கப்படுகின்றன இப்போது எந்தவொரு உறுப்பையும் நாம் ℝn இதிலிருந்து எடுத்துக் கொள்வோம் எனவே இது இந்த ℝn இன் உறுப்பு ஆகும் எனவே இந்த ℝn இலிருந்து எந்த ஒரு வெக்டரையும் எடுத்துக் கொண்டால் மற்றும் நாம் இங்கே அதை v1 v2 vnT என்று அழைக்கிறோம் பின்னர் இந்த வெக்டாரின் உதவியுடன் e1e2enT என்ற இந்த வெக்டாரை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்பதைக் காணலாம் மீண்டும் இந்த விஷயத்தில் யோசனை மிக எளிமையானது இது நிலையான அடிப்படை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த v ஐ v1e1 v2e2 ⋯ vnen என குறிப்பிடலாம் மற்ற எல்லா வெக்டார்களும் 0 முதல் கூறுகளாக இருப்பதால் இந்த இடத்தில் வேறு எதையும் நாம் பெற மாட்டோம் இரண்டாவது v2 க்கு e2 க்கு இரண்டாவது இடத்தில் 1 உள்ளது மற்ற அனைத்தும் 0 ஆகும் எனவே பொதுவாக நாம் இதிலிருந்து v2 ஐ இரண்டாவது இடத்தில் பெறுவோம் எனவே நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது கொடுக்கப்பட்ட வெக்டார்களின் e1e2enT இன் நேரியல் சேர்வாக ℝn இலிருந்து எழுத முடியும் இந்த வெக்டார் v ஐ ஏற்கனவே இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளோம் எனவே இது நம்மிடம் உள்ள அடிப்படையின் அனைத்து பண்புகளையும் திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் கொடுக்கப்பட்ட ℝn இலிருந்து வெக்டர் வெளியின் எந்தவொரு வெக்டாரையும் கொடுக்கப்பட்ட வெக்டார்களின் நேரியல் சேர்வாக வடிவமைக்க முடியும் மேலும் இந்த வெக்டார்கள் நேரியல் மாறியாக உள்ளன எனவே இவை அடிப்படையை உருவாக்குகின்றன இதற்கு நாம் ஒரு ℝn என்ற அடிப்படையைப் பெற்றோம் இங்குள்ள இந்த வெக்டார்களின் தொகுப்பு ℝn க்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது இப்போது இந்த தொகுப்பில் இந்த உறுப்புகள் பல உள்ளன எனவே இங்கே நம்மிடம் e1e2 enT ஆகிய n உறுப்புகள் உள்ளன எனவே நமக்கு கிடைத்த இந்த வெக்டர் வெளியின் பரிமாணம் n ஆகும் அனைத்து 2 × 3 இன் வெக்டர் வெளியை பற்றி நாம் பேசும் போது இந்த எடுத்துக்காட்டு அல்லது பொதுவாக r × s அணிகளைப் போலவே விவாதிக்கலாம் எனவே எளிமையாக இந்த 2×3 ஐ எடுத்துக்கொள்வோம் ஆனால் r×s அணிகளுக்கும் நாம் நீட்டிக்கக்கூடிய யோசனை இதுவேயாகும் எனவே இங்கே நாம் பேசும் அனைத்து 2 × 3 அணிகளின் வெக்டர் வெளி மற்றும் இந்த வெக்டார்களை இங்கே கருத்தில் கொண்டால் இந்த நிலையில் உள்ள 1 மற்றும் பிற அனைத்து நிலைகளும் 0 அதேபோல் இப்போது இரண்டாவது இடம் 1 ஆகும் மற்ற அனைத்தும் 0 ஆகும் எனவே இதைத் தொடர்ந்து இந்த 6 அணிகளை பெறுகிறோம் இந்த 1 இங்கே இந்த அணிகளில் மட்டுமே முதல் இடத்தில் அமர்ந்திருக்கிறது இரண்டாவது நிலையில் 1 இங்கே அமர்ந்திருக்கிறது மற்ற அனைத்தும் 0 மற்றும் பல இந்த சிறப்பு கட்டமைப்பால் மீண்டும் இந்த 2 × 3 அணிகளின் இந்த வெக்டர் வெளியிற்கான நிலையான அடிப்படையாகும் இது முந்தைய விரிவுரையில் ஒரு வெக்டர் வெளியை வடிவமைக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இங்கே நாம் பேசுகிறோம் அல்லது அடிப்படையையும் அதன் பரிமாணத்தையும் கண்டுபிடிக்கிறோம் எனவே இந்த வெக்டார்கள் நேர்கோட்டுடன் மாறியாக உள்ளது மற்றும் 2 × 3 அணிகளின் வெக்டர் வெளியை பரப்புகின்றன அவை ஏன் நேர்கோட்டுடன் மாறியாக இருக்கின்றன முந்தைய விரிவுரைகளில் நாம் கொண்டிருந்த அதே வாதம் மீண்டும் வருகின்றது எனவே நாம் அவைகளை வெக்டர் என்று அழைத்தால் இது இங்கே இது மீண்டும் மீண்டும் v6 மீண்டும் நாம் செய்கிறோம் இந்த நேரியல் கலவை இங்கே எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது ஒன்றுமில்லை ஆனால் 000000T இதைக் கணக்கிடும்போது நாம் இங்கே அணிகளை பெறுவோம்ஆகும் இப்போது இந்த உள்ளீடுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே அவை நேரியல் மாறி வெக்டார்கள் ஆகும் இந்த அணிகளின் வெக்டர் வெளியில் அவை 2×3 வரை பரப்புகின்றனவா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே இயற்கையாகவே அவை செய்கின்றன ஏனெனில் இந்த 2 × 3 அணிகளிலிருந்து எந்த வெக்டாரையும் அல்லது உறுப்புகளில் இருந்து நாம் வெக்டார்கள் என்று மட்டுமே அழைக்கிறோம் எனவே நாம் இங்கு எடுத்துக்கொள்ளும் எதுவும் 2 x 3 ஆகும் இது இந்த வெளியிலிருந்து 2 × 3 இன் பொதுவான அணி ஆகும் மேலும் இந்த கொடுக்கப்பட்ட வெக்டார்களின் உதவியுடன் நாம் எளிதாக விரிவாக்க முடியும் இது போன்றவற்றின் அடிப்படையில் இப்போது பெருக்க வேண்டும் இந்த b என்பது இரண்டாவதாக பெருக்கப்பட வேண்டும் இதை நாம் தொடர்ந்தால் இந்த வெக்டர் வெளிகளிலிருந்து இந்த பொது வெக்டாரின் பிரதிநிதித்துவம் இதுவாகும் மேலும் இந்த வெக்டர் வெளியிலிருந்து எந்த வெக்டாரையும் 6 எண்ணிக்கையில் உள்ள இந்த வெக்டார்களின் அடிப்படையில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பதைக் காட்டுகிறது எனவே இந்த வெக்டார்கள் இந்த வெக்டர் வெளியிலிருந்து ஒரு அடிப்படையாக அமைகின்றன மற்றும் பரிமாணம் ஒன்றுமில்லை ஆனால் இங்கே பெருக்கற்பலன் 2 × 3 அல்லது இந்த 6 அணிகள் நம்மிடம் உள்ளன எனவே பரிமாணம் 6 ஆகும் இது r × s அணிகளுக்கு நாம் பொதுமைப்படுத்தலாம் மேலும் யோசனை ஒன்றே ஆகும் வெக்டர் வெளியை பற்றி நாம் பேசும் மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த Pn ஆகும் அனைத்து பல்லுறுப்புக்கோவைகளின் படி n க்கு சமமானதாகும் மீண்டும் இந்த எடுத்துக்காட்டு இது ஒரு வெக்டர் வெளியை உருவாக்குவதைக் கண்டோம் இப்போது இந்த தொகுப்பைப் பற்றி இங்கே பேசுகிறோம் எனவே இந்த n 1 n 1 பல்லுறுப்புக்கோவைகளை நாம் எடுத்துள்ளோம் இது உண்மையில் Pn க்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் இது ஏன் ஒரு அடிப்படையாக அமைகிறது காரணம் மீண்டும் தெளிவாக உள்ளது இவை நேரியல் முறையில் மாறியானவை என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இது மற்ற எடுத்துக்காட்டுகளுக்கு நாம் செய்ததைப் போல சரிபார்க்கலாம் 𝝀11 𝝀2t ⋯ 𝝀ntn இது 0 ஆக அமைக்கப்படும் மேலும் இந்த லாம்ப்டாக்கள் அனைத்தும் 0 ஆக இருக்கும்போது மட்டுமே இது சாத்தியமாகும் எனவே இயற்கையாகவே இவை Pn இன் நேரியல் மாறி வெக்டார்கள் நாம் எடுக்கும் இந்த Pn இலிருந்து எந்தவொரு பல்லுறுப்புக்கோவையும் இந்த வெக்டார்களின் உதவியுடன் அந்த பல்லுறுப்புக்கோவைக் குறிக்க முடியுமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே மீண்டும் இங்கே நாம் இந்த a01 a1t ⋯ an−1tn என்று சொல்லும் எந்தவொரு பல்லுறுப்புறுப்பையும் எடுத்துக் கொண்டால் இந்த இடத்தில் நாம் வைத்திருக்கும் ஒரு பொதுவான பல்லுறுப்புக்கோவை Pn அவை n இன் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் படியின் பல்லுறுப்புக்கோவைகளாகும் எனவே உதாரணமாக இந்த பொதுப் பல்லுறுப்புக்கோவையை நாம் எடுத்துள்ளோம் கொடுக்கப்பட்ட இந்த பல்லுறுப்புக்கோவைகளின் உதவியுடன் இதை எளிதாகப் பயன்படுத்தலாம் எனவே a0 உடன் இந்த 1 ஆல் பெருக்கப்பட வேண்டும் இந்த a1 இந்த t உடன் இங்கே a2 உடன் t2 மற்றும் பல எனவே இது கொடுக்கப்பட்ட வெக்டார்களின் நேரியல் சேர்வையாகும் எனவே இந்த தொகுப்பின் எந்த உறுப்பையும் அல்லது இந்த வெளியை இங்கே கொடுக்கலாம் இது கொடுக்கப்பட்ட Pn வெக்டார்களின் நேரியல் சேர்வையாகும் எனவே இந்த தொகுப்பு மீண்டும் Pn க்கு ஒரு அடிப்படையை உருவாக்குகிறது இது மேலும் தெளிவுபடுத்தலுக்கு பின்னர் வருவோம் அடிப்படை தனித்துவமானது அல்ல எனவே இது ஒரு அடிப்படையாகும் இதில் நாம் ஒரு அடிப்படையை எழுதுகிறோம் நாம் ஆரம்பித்த முதல் எடுத்துக்காட்டின் எடுத்துக்காட்டு போன்ற அடிப்படையை உருவாக்கக்கூடிய பிற தொகுப்பும் இருக்கக்கூடும் அந்த 3 வெக்டார்களை அடிப்படையாகக் கொண்டோம் அவை நிலையான அடிப்படை அல்ல எனவே நாம் எடுத்துக்காட்டாக தேர்வு செய்யலாம் மற்றும்ℝ3 யிலிருந்து மற்றும் ஆகும் எனவே இது ℝ3 க்கான அடிப்படையையும் உருவாக்கும் மேலும் ஒரு வெக்டர் மற்றொன்று மற்றும் மூன்றாவது ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் எனவே அது நிலையான அடிப்படை அல்ல ஆனால் அவை அடிப்படையாகவும் இருந்தன எனவே அடிப்படையானது தனித்துவமானது அல்ல நாம் வேறுபட்ட தொகுப்புகளைக் கொண்டிருக்கலாம் முக்கிய உறுப்புகளின் பண்புகள் நேரியல் முறையில் மாறியாக இருக்க வேண்டும் அது ஒரு பண்பாகும் இரண்டாவதாக அவை முழு வெக்டர் வெளியையும் பரப்ப வேண்டும் எனவே இந்த Pn க்கான அடிப்படையும் இந்த பரிமாணத்தின் பரிமாணமும் தற்போது இந்த அடிப்படையில் n 1 ஆக இருப்பதைக் கண்டோம் எனவே நமக்கு n 1 பரிமாணம் உள்ளது நமது கணக்கை இங்கு மறுபரிசீலனை செய்வதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டு ஒரேவிதமான நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பான Ax 0 மற்றும் ஒரே மாதிரியான நேரியல் அமைப்பின் தீர்வுகள் ஒரு வெக்டர் வெளியையும் உருவாக்குகின்றன என்பதை நாம் அறிவோம் எனவே இங்கே A இது இந்த முன்மாதிரியானது இந்த A உடன் நாம் முன்பே விவாதித்தோம் இதை இந்த எச்செலோன் வடிவத்தில் ஏற்றப்பட்ட பயன்படுத்தப்பட்ட எக்கெலோன் வடிவமாகக் குறைக்க முடியும் மேலும் இவை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இங்கே நாம் விடுபட்ட மாறிகளை பெறமுடியும் எனவே இங்கே இந்த ஒரு நிரையின் சுழுமுனை உள்ளது ஆனால் இந்த நெடுவரிசையில் இங்கே ஒரு நிரையின் சுழுமுனை இல்லை இது ஒரு நிரையின் சுழுமுனை இல்லை ஆகவே இந்த இரண்டையும் 𝛼1 மற்றும் 𝛼2 எனத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த x2 மற்றும் இந்த x5 ஐ விடுபட்ட மாறிகள் என நாம் ஐ தேர்வு செய்ய வேண்டும் மேலும் நாம் ஒன்றிணைக்கும்போது இந்த சமன்பாட்டை இங்கே பெற்றுள்ளோம் ஆனால் அது ஒன்றுமில்லை எனவே இந்த இரண்டு வெக்டார்களின் உதவியுடன் இந்த அச்சு Ax 0 இன் முழுத் தொகுப்பையும் உருவாக்க முடியும் என்பதை நாம் கவனித்தோம் ஏனென்றால் இந்த ஆல்பாக்களின் எண்களை இங்கேயும் ஒவ்வொரு ஆல்பாவிற்கும் மாற்றுவதை நாம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் எதைத் தேர்வு செய்தாலும் இந்த அச்சு Ax 0 இன் தீர்வாகும் எனவே இந்த இரண்டு வெக்டார்களைப் பயன்படுத்தி நாம் உருவாக்கக்கூடிய இந்த அச்சு Ax 0 மற்றும் அவற்றைப் பார்க்கும் இந்த இரண்டு வெக்டார்கள் இவை நேரியல் மாறி வெக்டார்கள் என்பதை நாம் எளிதாக அடையாளம் காணலாம் இந்த நேரியல் சேர்வையின் உதவியுடன் நமக்குத் தெரியும் என்பதை முறையாக நிரூபிக்க முடியும் 0 என அமைக்கப்பட்டால் அந்த கெழுக்கள் 𝝀1 𝝀2 0 என்பதைக் குறிக்கும் எனவே இந்த இரண்டு வெக்டார்களும் நேரியல் மாறியானவை அவற்றின் நேரியல் சேர்வையானதை வைத்து தீர்வுத் தொகுப்பின் எந்த வெக்டாரையும் நாம் உருவாக்க முடியும் அதனால் அதாவது இந்த இரண்டு வெக்டார்களும் ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன ஏனெனில் இது அடிப்படையின் பண்பாகும் இந்த இரண்டின் உதவியுடன் அல்லது இந்த இரண்டு வெக்டார்கள் மற்றும் இந்த இரண்டின் நேரியல் சேர்வையாக இந்த தீர்வின் எந்த உறுப்புகளையும் நாம் உருவாக்க முடியும் வெக்டார்கள் நேரியல் முறையில் மாறியானவை எனவே அவை தீர்வுத் தொகுப்பைக் கொண்டுள்ளன மேலும் இந்த இரண்டு வெக்டார்களும் நேரியல் முறையில் மாறியாக இருக்கின்றன எனவே அவை ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன எனவே இந்த வெக்டார்கள் தீர்வுகளை உருவாக்கும் வெக்டார்கள் இவை மற்றும் இது மற்றும் இந்த வெக்டார்கள் நேரியல் முறையில் மாறியாக இருக்கும் எனவே இந்த வெக்டார்கள் இங்கே பூஜ்ய இடத்தின் அடிப்படையாக அமைகின்றன எனவே இந்த தீர்வுத் தொகுப்பிற்கு ஒரு சிறப்பு பெயர் இருந்தது என்று அழைக்கிறோம் அதை நாம் பூஜ்ய இடம் என்று அழைக்கிறோம் இது ஒரு வெக்டர் இடம் இது பூஜ்ய வெளி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வெக்டார்கள் A இன் பூஜ்ய இடத்திற்கும் A இன் இந்த பூஜ்ய இடத்தின் பரிமாணத்திற்கு ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன இந்த குறிப்பிட்ட கணக்கில் அதன் 2 மீண்டும் ஒரு பெயரைக் கொண்டிருப்பது பூஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது எனவே பூஜ்யம் ஒன்றுமில்லை ஆனால் அது A இன் பூஜ்ய இடத்தின் பரிமாணம் இந்த அடிப்படை மற்றும் பரிமாணத்தைப் பற்றி நம்மிடம் உள்ள கவனிப்புகளின் அடிப்படையில் சில பயனுள்ள முடிவுகள் உள்ளன எனவே V ன் இந்த வரையறுக்கப்பட்ட பரிமாணத்தின் வெக்டர் வெளியாக இருக்கட்டும் அதனால் வெக்டர் வெளியின் பரிமாணம் n ஆகும் பின்னர் V இல் உள்ள எந்த n 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வெக்டார்களும் நேரியல் சார்ந்தது எனவே இது ஒரு நல்ல முடிவு இந்த முடிவுகளை நாம் நிரூபிக்கப் போவதில்லை ஆனால் சில எளிய எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் ஒருவர் இந்த முடிவுகள் எவ்வாறு உண்மை என்று சில யோசனையாவது பெற முடியும் எனவே இந்த உதாரணத்தில் இன்று நாம் இந்த விரிவுரையைத் தொடங்கிய எந்தவொரு n பிளஸ் 1 யும் அந்த 4 வெக்டார்களைக் கொண்டிருந்தோம் ஆனால் அவை நேர்கோட்டு சார்ந்து இருந்தன அது ஒரு பரந்த தொகுப்பு ஆகும் ஆனால் அது ஒரு நேர்கோட்டு சார்பு தொகுப்பாகும் ஆகையால் அது ஒரு அடிப்படையாக இருக்கவில்லை அவற்றின் வெக்டார்கள் 4 ஆக இருந்தன அதே நேரத்தில் 3 வெக்டார்களில் முதல் 3 வெக்டார்களை எடுத்துக்கொள்வது ஒரு நேர்கோட்டு மாறி தொகுப்பையும் ஒரு பரந்த தொகுப்பையும் உருவாக்குகிறது எனவே அதுவே அடிப்படையாக இருந்தது அடிப்படையில் வெக்டார்கள் 3 க்கு இருந்தன எனவே 4 வெக்டார்கள் இருந்தால் அவைகளின் பரப்பு 3 ஆகும் அவை அடிப்படையாக இருக்க முடியாது ஏனென்றால் ℝ3 இலிருந்து 4 வெக்டார்கள் நேர்கோட்டுடன் இருக்க வேண்டும் இதுவே இங்கே முடிவாகும் எனவே V இல் நாம் எடுக்கும் எந்த n பிளஸ் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வெக்டார்களும் நேர்கோட்டுடன் இருக்க வேண்டும் அவை நேரியல் சார்ந்து இருக்க வேண்டும் எனவே ஒரு வெக்டர் வெளி இருக்கு அதன் பரிமாணம் n ஆக இருந்தால் நாம் n ஐ விட நேரியல் மாறி வெக்டார்களை விட அதிகமாக பெற முடியாது நாம் எந்த n 1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை எடுத்துக் கொண்டால் அவை நேரியல் சார்ந்து இருக்கும் n உறுப்புடன் V இன் அடிப்படையாக இருக்கும்போது எந்த நேர்கோட்டு மாறி தொகுப்பும் இது ஒரு அடிப்படையாகும் எந்தவொரு n உறுப்புகளையும் நாம் எடுக்கக்கூடிய அடிப்படையில் உறுப்புகளை எடுப்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த தொகுப்பு நேரியல் முறையில் மாறியாக இருக்க வேண்டும் எனவே n நேரியல் மாறி வெக்டார்களைக் கொண்ட எந்த தொகுப்பும் ஒரு அடிப்படையாக இருக்கும் ஏனெனில் அடிப்படையில் இவை தானாகவே பரந்த தொகுப்பாக இருக்கும் நேரியல் மாறியாக இருக்கும் எந்தவொரு n வெக்டார்களையும் நாம் தேர்வு செய்கிறோம் அவை அடிப்படையாகவும் n உறுப்புகளுடன் கூடிய பரந்த தொகுப்பு v1 v2 vn ஆகவும் இருக்கும் எனவே மீண்டும் n உறுப்புகளுடன் அமைக்கப்பட்ட அதே விஷயம் அதுவும் அடிப்படையாக இருக்கும் எனவே ஒரு வெக்டர் வெளியை வரையறுக்கப்பட்ட அடிப்படையைக் கொண்டிருந்தால் அதன் அடிப்படை அனைத்தும் ஒரே எண்ணிக்கையிலான உறுப்புகளைக் கொண்டிருக்கின்றன நாம் அடிப்படையில் n உறுப்புகளின் எண்ணிக்கையை வைத்திருந்தால் இது மற்றொரு அழகான முடிவாகும் எனவே நம்மிடம் வேறுபட்ட அடிப்படைகள் உள்ளன ஆனால் அவை ஒரே எண்ணிக்கையிலான உறுப்புகளைக் கொண்டிருக்கும் ஏனென்றால் அது ஒரு பரிமாணமாகும் எனவே நாம் எந்த அடிப்படையை எடுத்துக் கொண்டாலும் வெக்டர் வெளி n ஆகும் பின்னர் தொகுப்பில் n கூறுகள் இருக்க வேண்டும் ஒரு வெக்டர் வெளியை எந்த அடிப்படையிலும் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஆகும் நாம் ஏற்கனவே விவாதித்தது பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது எனவே உதாரணமாக 4 திசையன்களின் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் 1 1 1 1T 0 1 1 1T 0 0 1 1T 0 0 0 1T மற்றும் அவை ℝ4 தொகுப்பின் அடிப்படையை உருவாக்குகின்றன இது ℝ4 இன் அடிப்படையாக அமைகிறது அதே சமயம் கொடுக்கும் வெக்டார்கள் நேர்கோட்டுடன் மாறியானவை என்பதைக் கவனியுங்கள் இதுபோன்ற ஒரு சிறப்புக் கட்டமைப்பைக் கொண்டிருக்கும்போதெல்லாம் அவை நேரியல் மாறியாக இருப்பதை நாம் எளிதாக சரிபார்க்க முடியும் எனவே அனைத்தும் 1 பின்னர் இந்த மூன்று 1 இன் இரண்டு 1 கள் மற்றும் 1 கள் அவை இந்த ℝ3 விஷயத்தில் நாம் கண்ட ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன எனவே இது ஒரு அடிப்படையை உருவாக்குகிறது ஏனெனில் இவை நேரியல் முறையில் மாறியானவை மற்றும் ℝ4 4 இன் பரிமாணம் என்பதை நாம் அறிவோம் எனவே அவை நேர்கோட்டு மாறியானவை என்பதையும் அவை 4 எண்ணிக்கையில் இருப்பதையும் நாம் சரிபார்க்க வேண்டியதில்லை ஏனெனில் நமக்குத் தெரிந்தது ℝ4 இன் பரிமாணம் எனவே 4 நேரியல் இலிருந்து எந்தவொரு 4 நேரியல் மாறியான வெக்டார்களும் இருந்தால் இந்த 4 வெக்டார்கள் மட்டுமல்ல எந்த 4 நேரியல் மாறி வெக்டார்களையும் நாம் எடுக்கலாம் அவை ஒரு அடிப்படையை உருவாக்கும் எனவே இங்கே கொடுக்கப்பட்ட வெக்டார்கள் அவை நேரியல் மாறியாக இருக்கின்றன பின்னர் அவை ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் ஏனெனில் பரிமாணம் 4 மற்றும் இந்த 4 நேரியல் மாறியான வெக்டார்கள் நம்மிடம் உள்ளன இந்த ℝ3 இல் இந்த 4 வெக்டார்களைக் கவனியுங்கள் எனவே இந்த 4 வெக்டார்கள் ℝ3 இலிருந்து வந்தவை என்று கருதினால் ℝ33 இன் பரிமாணத்தை நாம் அறிவோம் எனவே பரிமாணம் 3 ஆக இருக்கும்போது இந்த வெக்டார்கள் நேர்கோட்டுடன் சார்ந்து இருக்க வேண்டும் அவை நேர்கோட்டுடன் மாறியாக இருக்க முடியாது ஏனென்றால் அவை நேர்கோட்டு மாறியாக இருந்தால் அவை ஒரு அடிப்படையையும் உருவாக்கலாம் அவை நேர்கோட்டு மாறியாக இருந்தால் அவை 3 ஐக் கொண்டால் அவை அடிப்படையாகவும் இருக்கலாம் ஆனால் அடிப்படையானது 3 உறுப்புகளுக்கு மேல் இல்லாத 3 உறுப்புகளை மட்டுமே கொண்டிருக்கும் எனவே இங்கே நமக்கு 4 கூறுகள் உள்ளன எனவே நிச்சயமாக அவை நேரியல் சார்புடையவை இது ℝ3 இன் பரிமாணத்திலிருந்து 3 என்று நாம் முடிவு செய்யலாம் எனவே இதன் அடிப்படையில் அதன் தொகுப்பில் 4 கூறுகள் இருக்க முடியாது எனவே ஒரு வெக்டர் வெளி V இல் அதிகபட்சமாக நேரியல் மாறி வெக்டார்களின் பரிமாணத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதும் அடிப்படையானது வெக்டர் வெளியை பரப்புகின்ற நேரியல் மாறி வெக்டார்களின் தொகுப்பாகும் எனவே விரிவுரைகளைத் தயாரிப்பதற்கு இங்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பு இவைகள் ஆகும் மேலும் மிக்க நன்றி